பொறியியல் பயிற்சியில் நெறிமுறைகள் குறித்த பாடத்திற்கு வரவேற்கிறோம் முந்தைய விவாதங்களில் பொறியியல் தொழில் பற்றி விவாதித்தோம் இன்று நாம் பொறியாளர்களின் மத்திய தொழில்சார் பொறுப்புகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே பொறியியல் நடைமுறை தொடர்பான நெறிமுறை சிக்கல்களை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கும் போது தொடக்கத்தில் பொறியியல் ஏன் ஒரு தொழில் அது மற்ற தொழில்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டது மேலும் பொறியாளர்களின் தொழில்முறை பொறுப்புகள் மற்றும் அதற்கான உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எனவே இன்றைய கலந்துரையாடலில் பொறியாளர்களின் மத்திய தொழில்சார் பொறுப்புகள் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இன்றைய பாடத்திட்டத்தின் அவுட்லைன் ஒரு பொறியாளரின் தொழில்முறை பொறுப்புகளைப் பற்றி விவாதிப்பதைப் போன்றது ரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமத் தகவல் எந்த வகையான தகவலை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் ஏன் என்பது பற்றி விவாதிப்போம் ஆர்வத்தின் முரண்பாட்டின் மூலம் நாம் என்ன புரிந்துகொள்கிறோம் வகைகள் மற்றும் மோதல் சூழ்நிலைகளைத் தவிர்ப்பது எப்படி போட்டி ஏலத்தின் மூலம் நாம் என்ன புரிந்துகொள்கிறோம் நிச்சயமாக ஒரு பொறியாளரின் உரிமைகள் என்ன இன்றைய விவாதம் ஒரு சிறிய வழக்கு ஆய்வின் விவாதத்துடன் தொடங்க உள்ளது எனவே ஒரு பொறியாளரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி வழக்கு என்ன சொல்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே 1970 களின் முற்பகுதியில் வேலை நெருங்கிய நிலையில் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பெருநகரப் பகுதியில் உள்ள விரிகுடா பகுதியில் விரைவான போக்குவரத்து அமைப்பு முடிவடைவதை நாம் காண்கிறோம் பார்ட்டின் வடிவமைப்பு மிகவும் புதுமையானது இரயில்களில் நேரடி மனிதக் கட்டுப்பாடு இல்லாமல் அதிக தானியங்கி ரயில் அமைப்பைப் பயன்படுத்தியது 1972 வசந்த காலத்தில் பார்ட்டில் பணிபுரிந்த 3 பொறியாளர்கள் கீழ்ப்படியாமைக்காக பணிநீக்கம் செய்யப்பட்டனர் திட்டப்பணியின் போது 3 பேர் தன்னியக்க கட்டுப்பாட்டு அமைப்பின் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்டிருந்தனர் பார்ட் ரயில் கட்டுப்பாடுகளுக்கான ஒப்பந்தக்காரரான வெஸ்டிங்ஹவுஸ் பயன்படுத்தும் சோதனை நடைமுறைகளில் திருப்தி அடையவில்லை அவர்களின் உடனடி மேற்பார்வையாளர்களிடமிருந்து திருப்திகரமான பதிலைப் பெற முடியாமல் பொறியாளர்கள் தங்கள் கவலைகளை விவரிக்கும் உயர் நிர்வாகத்திற்கு ஒரு அநாமதேய குறிப்பை நாடினர் மற்றும் நிலைமையைப் பற்றி விவாதிக்க பார்ட் குழு உறுப்பினரைச் சந்தித்தனர் பார்ட்டில் உள்ள பிரச்சனைகள் பற்றிய தகவல்கள் பொறியாளர்களை பணிநீக்கம் செய்ய குழு உறுப்பினர் மூலம் பத்திரிகைகளுக்கு கசிந்தது

இதைத் தொடர்ந்து பார்ட் மீது வழக்குத் தொடரப்பட்டது மேலும் அவர்கள் பார்ட்டைப் பயன்படுத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பைப் பாதுகாக்கும் முயற்சியில் பொறியியலாளர்களாக தங்களின் நெறிமுறைக் கடமைகளைச் செய்வதாக வாதிட்ட எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்களின் நிறுவனம் மூலம் அவர்களின் வழக்கில் உதவி செய்யப்பட்டது இறுதியில் பொறியாளர்கள் அவர்கள் கோரும் நஷ்ட ஈடுகளில் ஒரு பகுதிக்கு மட்டுமே வழக்கை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பொறியாளர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையின் போக்கில் பயன்படுத்த வேண்டிய பல உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன பெரும்பாலும் இந்த உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று எடுத்துக்காட்டாக பார்ட் பொறியாளர்கள் பார்ட் அமைப்பு பாதுகாப்பாக இருப்பதையும் அவர்களின் வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தாமல் தங்கள் கவலைகளை நிர்வாகத்தால் தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கான உரிமையையும் பொதுமக்களுக்குக் கொடுக்கும் பொறுப்பு இருந்தது மேலே உள்ள வழக்கில் பொறியாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பார்ட்டால் மதிக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா இப்போது நாம் வழக்கின் நிலைமையை பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தால் 2 அல்லது 3 முக்கிய புள்ளிகள் வருவதைப் போலவும் இங்கே நாம் என்ன காண்கிறோம் அவர்கள் கீழ்ப்படியாமைக்காக பணிநீக்கம் செய்யப்பட்ட பொறியாளர்களைப் போலவே நெறிமுறை இக்கட்டான சிக்கல்கள் ஏன் சரி நாங்கள் வருவோம் கீழ்ப்படியாமைக்காக பொறியாளர்களை பணிநீக்கம் செய்வது நெறிமுறையாக நியாயப்படுத்தப்பட்டதா இல்லையா ஏனெனில் அவர்கள் வேலை செய்யும் போது அவர்கள் கண்டுபிடித்தது பாதுகாப்பு மேலாண்மை அமைப்பில் உள்ள சில ஓட்டைகள் போன்றது இது இந்த பார்ட் முறையைப் பயன்படுத்தும் முக்கிய பங்குதாரர்களாக இருக்கும் பெருமளவிலான பொதுமக்களின் கவலையை பாதிக்கும் எனவே அவர்களை கீழ்படியாத குற்றச்சாட்டில் வைப்பது சரியானதா அது நெறிமுறையா அல்லது நெறிமுறை இல்லையா மேலும் நாம் அதை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கப் போகிறோம் இந்த 3 பொறியாளர்கள் தங்கள் குறைகளை எப்படிக் கூறினார்கள் என்பது போன்ற ஒரு வழக்கு விவாதிக்கப்பட்டது அவர்கள் அதை தங்கள் உடனடி மேற்பார்வையாளர்களுக்குத் தெரிவித்தனர் மேலும் அவர்கள் சாதகமாக பதிலளிக்காதபோது அல்லது அதற்கு சரியான பதிலைக் கொடுக்காதபோது அவர்கள் தங்கள் கவலையுடன் நகர்ந்தனர் ஏனெனில் இது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இருப்பதாக உணர்ந்து அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் கவலைகள் அவர்கள் அனுமதி நிர்வாகத்திற்கு மாறியது மேலும் பார்ட் குழு உறுப்பினர்களுடன் இந்த சிக்கல்களைப் பற்றி விவாதித்தது மேலும் குழு உறுப்பினர்களிடமிருந்துதான் பத்திரிகைகளுக்கு தகவல் கசிந்தது பொறியாளர்கள் அதை பத்திரிகைகளுக்கு கசியவிடுவது போல் இல்லை முதலில் வெளி உலகத்தில் அவர்கள் அவளுடன் சேர்ந்து நாங்கள் முயற்சித்தோம் அமைப்பில் அவர்கள் குரல் கொடுக்க முயற்சித்தனர் மற்றும் விசில் அடித்தனர் ஆனால் பார்ட் குழு உறுப்பினர்களால் தகவல் வெளி உலகிற்கு கசிந்தது எனவே இங்கே வழக்கைப் பற்றி விவாதிக்கும் போது இந்த விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் மேல் மட்டங்களுக்கு வழக்கை எடுத்துச் செல்வதில் நியாயம் இருந்தால் குறைகளைக் கையாளும் செயல்முறை முறையாகச் செய்யப்பட்டது பின்னர் அதை நிர்வாகக் குழு உறுப்பினர்களிடம் எடுத்துச் சென்று அதை வாரிய உறுப்பினர்கள் வெளியுலகுக்குக் கசியவிடும்போது அதில் சம்பந்தப்பட்ட பொறியாளர்களின் பொறுப்பு என்ன என்பதுதான் பத்திரிகைகளுக்குப் போனது மற்றும் கீழ்படியாத குற்றச்சாட்டின் கீழ் அவர்களைப் பிடிக்க விரும்புவது மீண்டும் நியாயமானதா மேலும் இந்த 3 பொறியாளர்களுடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு பற்றி பேசும்போது அந்த வழக்கு தொடர்பான அவர்களின் நெறிமுறை சிக்கல்களும் கூட எனவே பொறியாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களில் வழக்கை ஏன் விவாதிப்போம் உண்மையில் இந்த 2 விஷயங்கள் கைகோர்த்து செல்கின்றன உரிமைகள் மற்றும் பொறுப்புகளின் இந்த 2 கருத்துக்களில் ஒன்றுடன் ஒன்று உள்ளது முடிவெடுக்கும் வெவ்வேறு நெறிமுறைத் தூண்களைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு செயல்பாட்டின் நன்மை தீமைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் வழக்கின் சூழ்நிலைக் கவலையின்படி இது நெறிமுறையா அல்லது நெறிமுறையா இல்லையா என்பது போன்ற பதிலைப் பெற முயற்சிக்கவும் இந்த பிரிவில் உள்ள உரிமைகளின் கீழ் பொறியாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறியாளர்களின் பொறுப்புகள் பற்றி தனித்தனியாக முதலில் விரிவாக விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்க்க மீண்டும் இந்த வழக்கிற்கு வருவோம் எனவே தொழில்முறை பொறியியல் சமூகத்தில் இருக்கும் பல நெறிமுறைகள் இருந்தபோதிலும் நாம் இங்கு கண்டறிவது பொறியாளர்களின் பொறுப்புகளைப் பற்றி பேசும் குறியீடுகள் பற்றி விவாதிக்கவில்லை எங்கோ பொறியாளர்களின் உரிமைகள் பற்றி விவாதிக்காதது அவர்கள் அனுபவிக்கும் எனவே இந்த விரிவுரையில் இதைப் பற்றி விவாதிப்போம் எனவே பொறியாளர்களின் கடமையின் ஒரு பகுதியாக அவர் தனது நிறுவனத்தில் ஏதாவது முறைகேடு நடப்பதாக உணர்ந்தால் தேவைப்பட்டால் விசில் ஊதி பொதுமக்களைப் பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது பொறியியலாளரும் தனது முதலாளி நிறுவனத்திற்கு மோசமானது என்று உணர்ந்தாலும் இதைச் செய்ய உரிமை உண்டு மேலும் இது வழக்கில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் விவாதித்தோம் மேலும் தொழில்முறை அமைப்பு அவர்களின் செயல்பாட்டை ஆதரிப்பதை நாங்கள் கண்டோம் எனவே பொதுமக்களின் அதிக நலனுக்காக குரல் கொடுத்த பொறியாளர்களின் இந்த செயலை ஆதரிப்பதாக பேசும் நிறுவனமயமாக்கப்பட்ட அமைப்பு ஒரு தொழில்முறை அமைப்பு உள்ளது ஏனென்றால் பொதுமக்களின் பாதுகாப்பை பெருமளவில் கவனித்துக்கொள்வது தொழிலின் ஒரு பகுதியாகவும் பொறுப்பாகவும் பொறியாளர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும் இந்தப் பாடத்திட்டத்தில் பொறியாளர்களின் தொழில்முறைப் பொறுப்புகளின் ஒரு பகுதியாக இரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமத் தகவல்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் நாங்கள் முரண்பாடு பற்றி விவாதிப்போம் நாங்கள் போட்டி ஏலம் பற்றி விவாதிப்போம் மேலும் பாதுகாப்பு வானிலை பாதுகாப்பு போன்றவற்றைப் பற்றி விவாதிப்போம் மேலும் பொறியாளர்களின் புதிய உரிமையைப் பற்றி பேச வேண்டும் எனவே இரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமத் தகவல்களின் முதல் தலைப்பை இன்று பார்ப்போம் இரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமத் தகவல்களைப் பற்றி நீங்கள் பேசும்போது இந்தத் தொழிலில் உள்ளவர்கள் தங்கள் வாடிக்கையாளரின் சில தகவல்களை ரகசியமாகவோ அல்லது ரகசியமாகவோ வைத்திருக்க வேண்டும் அல்லது வைத்திருப்பது பெரும்பாலான தொழில்களின் தனித்துவமான பண்பு பெரும்பாலான பொறியியல் நெறிமுறைக் குறியீடுகளில் ரகசியத்தன்மைக்கான காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மற்ற தொழில்களிலும் நன்கு நிறுவப்பட்ட கொள்கையாகும் நோயாளியுடன் மருத்துவம் மருத்துவ தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் மேலும் சட்டத்தில் வழக்கறிஞர் வாடிக்கையாளர் சிறப்புரிமை என்பது நன்கு நிறுவப்பட்ட கோட்பாடாகும் இது பொறியியல் துறைக்கும் பொருந்தும் எனவே தனியுரிமத் தகவலின் இரகசியத்தன்மையைப் பற்றி நாம் பேசும்போது தனியுரிமத் தகவலின் கீழ் வருவது இரகசியத் தரவுகளைப் போன்றது பின்னர் அது சில முடிவுகளை பற்றி வருகிறது இது சோதனையில் இருக்கும் திட்டங்கள் அப்படியானால் இன்னும் செயலாக்கப்படாத நிலையில் உள்ள தகவல்கள் உண்மைகளை வெளியிடப் போவதில்லை அந்தத் தகவலை நாங்கள் வெளியிட முடியாது வடிவமைப்பு நோக்கத்திற்காக தயாரிப்புகளை வடிவமைத்தல் மற்றும் வணிகத் தகவல்கள் ஒரு திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை வழங்குபவர்களின் அடையாளம் அவர்களின் சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் உற்பத்தி செலவு மற்றும் உற்பத்தித் தேவைகள் இவை சில ரகசியத் தகவல்களாகும் வாடிக்கையாளர்களின் வணிகத்திற்கு நெருக்கமானது மற்றும் இதை வெளி உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள முடியாது இன்ஜினியர்கள் இன்ஜினியரிங் துறைக்கு மட்டும் ஒரு மாதிரியாக செயல்பட வேண்டும் ஆனால் அவர்கள் முழு வணிகத்திலும் மிகவும் வேரூன்றிய பகுதியாக உள்ளனர் மேலும் இந்த தகவலின் ரகசியத்தன்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவம் உள்ளது வாடிக்கையாளரின் வணிகத்திற்கு மிகவும் முக்கியமான பல தகவல்களை அவர்கள் கையாளலாம் ஆனால் இந்த முழு வணிகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அந்த தகவலை வெளி உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் இது சுற்றுச்சூழலில் வாடிக்கையாளர்களுக்கு போட்டியாளர்களைக் கொண்டிருக்கலாம் இந்த முக்கியமான தகவல் தாமதமாக வந்தால் அது வணிகத்தை மோசமாக பாதிக்கலாம் எனவே இன்ஜினியர்களே வெளியாட்களுடன் எந்தத் தகவலையும் பகிர்ந்து கொள்வதில் இருந்து அவர்களைக் கட்டுப்படுத்தும் வெளிப்படுத்தாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் பாதுகாப்புத் துறையைப் போலவே அரசு நிறுவனங்களும் பாதுகாப்புச் சிக்கல்கள் தொடர்பாக மிகவும் கடுமையான விதிகளைக் கொண்டுள்ளன இதைப் பற்றி விவாதித்த பிறகு பார்ட்டின் விஷயத்திற்குத் திரும்பிச் சென்றால் ஒரு ரகசியத்தன்மையின் உட்பிரிவு இருப்பதைப் போலப் புரிந்துகொண்டால் மேலும் அவர்கள் செயல்படும் விதத்தில் பாதுகாப்பான செயல்முறைகளைப் பயன்படுத்தவில்லை என்பதைப் புரிந்துகொண்டாலும் நாம் குரல் கொடுத்தால் அல்லது நாம் குரல் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் ஏதோவொன்றைச் செய்ய அமைப்பால் எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த உண்மைகளைப் பற்றி உள்நாட்டினர் தெரிந்து கொண்டதால் இது ரகசியத்தன்மையின் ஒரு பகுதியாகும் நாங்கள் கையொப்பமிட்டுள்ளோம் அல்லது சில உண்மைகளை வெளியாட்களுக்கு வெளிப்படுத்தப் போவதில்லை போன்ற ரகசியத்தன்மை வெளிப்படுத்தல் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளோம் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது குரல் கொடுப்பது ஒரு நெறிமுறை சங்கடத்தின் ஒரு புள்ளியா அங்குதான் உங்கள் உரிமைகள் மற்றும் உங்கள் பொறுப்புகள் மற்றும் நாங்கள் மோதலுக்கு வருவோம் உங்கள் முக்கிய பொறுப்பு எங்குள்ளது முதன்மையான பங்குதாரர்கள் யாருக்கு நீங்கள் முக்கியப் பொறுப்பு வகிக்கிறீர்கள் என்ற இந்தக் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும் இங்கே வெளிப்படுத்தாதது மற்றும் ரகசியத்தன்மை உங்கள் வாடிக்கையாளர்களின் தகவல்களின் இரகசியத்தன்மையைப் பேணுவதையும் வெளியாட்களுக்கு கசியவிடாமல் இருப்பதையும் பற்றி பேசுகிறது இது உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் விசுவாசத்தை குறிக்கிறது ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் அவர்கள் செயல்படவில்லை என நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் செயல்பட வேண்டும் பின்னர் மற்றும் இது பெரிய பொது அக்கறையின் ஆர்வத்தை கேள்விக்குறியாக கொண்டு வருகிறது அப்படியென்றால் இந்த ரகசியத்தன்மையின் காரணமாக நீங்கள் இன்னும் எங்கே அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது பொதுமக்களுக்கான உங்கள் மேலான ஆழமான பொறுப்பாகும் இது உங்கள் வாடிக்கையாளருக்கான உங்கள் பொறுப்பை மீறும் மேலும் நீங்கள் உங்கள் கவலைகளை ஒலிக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் அதுவும் உங்கள் உடனடி பாஸ்ட் போன்ற சில தர்க்கரீதியான படிகளைக் கொண்டுள்ளது பின்னர் அது சரியாகக் கேட்கப்படவில்லை என்றால் நீங்கள் உயர்ந்த படிகளுக்குச் செல்லுங்கள் பின்னர் ஒருவேளை நீங்கள் குழு உறுப்பினர்களை சந்திக்கலாம் இன்னும் இருந்தால் அது சரியாக கவனிப்பது போல் இல்லை இறுதியில் நீங்கள் வெளி உலகத்திற்குச் சென்று உங்கள் கவலைகளைக் கூறலாம் ஏனென்றால் பொதுமக்களுக்கு எங்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதில் உங்கள் முக்கிய பொறுப்பு உள்ளது அங்குதான் விவாதிக்கப்பட்டது போன்ற ஏதாவது வெளியிடப்பட்டது பொது மக்கள் நலன் தொடர்புடையதாக இருந்தால் அவர்களுக்குப் பொறுப்பான உங்கள் மேஜர் உள்ளது மேலும் இது உங்கள் ஆர்வத்துடன் அல்லது உங்கள் பிணைப்பு தொடர்பான உங்கள் பொறுப்புக்கு முரண்பட்டாலும் தகவல்களை வெளியிடாத வாடிக்கையாளர்களுக்கு இது உங்கள் வாடிக்கையாளர்களின் நலன்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்கள் முக்கிய பொறுப்பு பொதுமக்களுக்கு வெளிச்சம் என்பதால் அந்த விஷயங்களை யார் மற்றும் யார் கவனித்துக் கொள்ள முடியும் என்பதை சரியான நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் முதலில் அமைப்புக்குள் இன்னும் அது கேட்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை வெளி அமைப்பு மற்றும் பெரிய சமுதாயத்திற்குச் சென்று சொல்லலாம் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்புக் கவலைகளைப் பற்றி நீங்கள் பேசும்போது பொறியாளர்களின் முக்கியப் பொறுப்புகளில் இதுவும் ஒன்றாகும் இரண்டாவதாக முரண்பாட்டைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் மோதல் இந்த மோதலில் யார் முக்கிய பங்குதாரர்கள் என்பதைப் பற்றி விவாதிப்போம் யாருடைய நலன் இங்கு மோதலில் ஈடுபடுகிறது என்பதைப் போல இங்கே இந்த குறிப்பிட்ட வழக்கில் 3 பெரிய கட்சிகள் இருப்பதைப் போல நாம் காண்கிறோம் ஒன்று பொறியாளர்கள் இரண்டாவது வாடிக்கையாளர் நிறுவனம் பார்ட் மூன்றாவது மற்றும் பெரிய சமூகம் பொது பங்குதாரர்களின் பங்கு எனவே நாம் மோதல்களைப் பற்றி பேசும்போது யாருடைய நலன்களின் முரண்பாடுகளைக் கையாளுகிறோம் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு பொறியியலாளராக இருக்கும்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வது உங்களுக்குத் தெரியும் மேலும் நிறுவனம் சில வழங்குபவர்களிடமிருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கலாம் மேலும் எனக்கு ஒரு பக்க வணிகமும் உள்ளது அங்கு நான் அதே வகையான பொருட்களை வழங்குகிறேன் வழங்குபவர்களைத் தேர்ந்தெடுக்கும் நிறுவனத்தில் நான் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளேன் எனது ஆர்வத்தின் முரண்பாடு வரும் முதலில் நான் வழங்குபவர்களைத் தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப் போகிறேன் மேலும் பொருட்களின் வழங்குபவர்களில் நானும் ஒருவன் நான் என்னைப் பரிந்துரைக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா நான் வேறொரு சப்ளையரிடம் செல்ல வேண்டுமா எனது வழங்குபவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது எனது தனிப்பட்ட நலன்கள் நிறுவனத்தின் நலனுடன் முரண்படும் இடத்தில் மோதல் வருகிறது இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே விவாதிப்போம் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுகோல்கள் குறிப்பிட்ட அளவுருக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்குபவர்களைத் தேர்ந்தெடுப்பதை முடிவு செய்யப் போகிறேன் அவை கையில் உள்ள பணிக்கான நிறுவனத்திற்கான சிறந்த வழங்குபவரைத் தேர்வுசெய்ய எனக்கு உதவுகின்றன அதே வகையான பொருட்களை வழங்குவதற்கான வழங்குபவர்களில் நானும் ஒருவராக இருந்தால் நிறுவனத்தின் சிறந்த நலனுக்காக முடிவு செய்வதா அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னையே பரிந்துரைப்பதா என்பதில் எனது முரண்பாடு வருகிறது மற்ற வழங்குபவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்களை நான் ஏலம் எடுக்க வேண்டுமா அல்லது நான் செயல்முறையிலிருந்து விலகி இருக்க வேண்டுமா வழங்குபவர் தேர்வுக்கான முடிவெடுப்பவர்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டுமா அல்லது வழங்குபவர்களைத் தேர்ந்தெடுப்பதற்கான முடிவெடுக்கும் செயல்பாட்டில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவெடுக்கும் செயல்முறையிலிருந்து என்னை விலக்கி வைக்க வேண்டுமா மேலும் கொடுக்கப்பட்ட எண்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் யார் சிறந்த தகுதி பெற்றவர் அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த நபர் அவரது செயல்திறன் காரணமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த முடிவெடுக்கும் செயல்பாட்டில் நான் ஈடுபட வேண்டுமா அல்லது நான் இந்த முடிவெடுக்கும் செயல்முறையிலிருந்து என்னை ஒதுக்கி வைத்துக்கொள்ளவும் சப்ளையர்களை மற்றவர்கள் முடிவு செய்து தேர்வு செய்யவும் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இருப்பதால் அந்த வகையில் நிறுவனத்தின் சிறந்த நலனுடன் எனது சொந்த நலன் மோதலையும் என்னால் தீர்க்க முடியும் அடுத்து பொது மக்களின் நலன்களின் முரண்பாட்டுடன் அமைப்பின் நலன் முரண்பாடுகள் வரும்போது குறிப்பிட்ட வழக்கில் நாம் பார்த்தோம் பின்னர் நாம் எப்போதும் பொதுமக்களின் நலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுங்கள் இது பெரும்பான்மையான பொதுமக்களின் நலன்களைப் பூர்த்தி செய்ய உதவும் அங்கு நாம் பயன்பாட்டுக் கருத்துடன் செல்கிறோம் அங்கு நாம் அக்கறை கொண்ட கருத்துடன் செல்கிறோம் ஏனென்றால் எங்கள் கவனிப்பு சமூகத்திற்கானது மேலும் ஒரு குறை தீர்க்கும் பொறிமுறையின் சரியான போக்கைப் பின்பற்றுவதன் மூலம் இந்த ஆர்வத்தின் மோதலை நாம் தீர்க்க முடியும் எனவே தவறுகளை கவனித்துக்கொள்ள நிறுவனமும் ஒரு வாய்ப்பைப் பெறுகிறது சமூகத்தின் மீதான நமது அக்கறையை வெளிப்படுத்தவும் அமைப்பு தன்னைத் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் இரு தரப்பினருக்கும் இடையே எனக்கு ஏற்பட்டுள்ள நலன் மோதலை நாங்கள் தீர்க்கிறோம் அடுத்த விவாதத்தில் போட்டி ஏலம் மற்றும் பாதுகாப்பு பற்றி விவாதிக்க உள்ளோம் எப்படி ஏன் பாதுகாப்பு என்பது பொறியாளர்களின் முக்கியப் பொறுப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது